வணக்கம் இந்த வகுப்பில் ஆப்டிக்கல் பண்புகள் மற்றும் ஆப்டிக்கல் பண்புகளில் நானோ ஸ்கேலின் தாக்கம் ஆகியவற்றைப் இந்த கோர்சின் மூலம் பார்க்கப் போகிறோம் நாம் விசாரிக்க இருக்கும் அடிப்படைக்கருத்து என்னவென்றால் நானோ ஸ்கேல் குறிப்பிட்ட பண்புகளுக்கு என்ன செய்கிறது என்பதைப் பார்ப்பது தான் பின்னர் அந்த சூழலில் சில சுவாரஸ்யமான ப்ராடக்டை அதிலிருந்து உருவாக்க முடியுமா என்பதையும் சுவாரஸ்யமான தொழில்நுட்பத்தை உருவாக்க முடியுமா என்பதையும் மற்றும் அந்த செயல்பாட்டில் நானோ ஸ்கேலில் நாம் பார்த்துக்கொண்டிருக்கும் இந்த சுவாரஸ்யமான நிகழ்வைப் பயன்படுத்த வேண்டும் இந்த வகுப்பில் ஆப்டிக்கல் பண்புகளைப்பற்றி பார்ப்போம் குறிப்பாக இந்த வகுப்பில் ஆப்டிக்கல் பண்புகள் என்றால் என்ன என்பது பற்றிய மேலோட்டமான பார்வையை பெறுவதே நமது நோக்கமாக இருக்கும் குறிப்பாக நாம் கவனிக்கக்கூடிய ஆப்டிக்கல் பண்பை பிரதிபலிக்கக்கூடிய மெட்டீரியல் மட்டத்தில் நடக்கும் அந்த நிகழ்வு என்ன என்பதைப் புரிந்து கொள்ள வேண்டும் பின்னர் அந்த நிகழ்வில் ஒரு மாறுபாட்டை பார்க்கும்போது இயற்கையாகவே ஆப்டிக்கல் பண்பில் மாறுபாடு இருக்கப்போகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இந்த வகுப்பின் மூலம் நாம் அந்த யோசனையை தான் ஆராயப்போகிறோம் நமது கற்றல் நோக்கம் என்னவென்றால் மெட்டீரியல்கள் ஒளியுடன் எவ்வாறு தொடர்பு கொள்கின்றன என்பதை முதலில் பார்க்க வேண்டும் ஒளி மெட்டீரியலுடன் தொடர்பு கொள்ளும்போது என்ன நடக்கிறது என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்று நான் நினைக்கிறேன் மேலும் ஓரளவிற்கு நாம் அதைப்பற்றி ஏற்கனவே தெரிந்து வைத்திருக்கலாம் ஆனால் முழுமையின் பொருட்டு மெட்டீரியல்கள் ஒளியுடன் எவ்வாறு தொடர்பு கொள்கின்றன என்பதைப்பார்ப்போம் குறிப்பாக பேண்ட்கேப்பை பற்றி பார்ப்போம் நாம் பொதுவாக பேண்ட்கேப்பை பற்றி மின் பண்புகளின் கண்ணோட்டத்தில் நினைக்கிறோம் ஆனால் இங்கே நாம் ஆப்டிக்கல் பண்புகளின் கண்ணோட்டத்தில் பேண்ட்கேப்பைப் பற்றி பார்ப்போம் மேலும் ஆப்டிக்கல் பண்புகளில் பேண்ட்கேப்பின் தாக்கம் என்ன என்பதைப்பற்றி பார்ப்போம் நாம் கவனம் செலுத்த விரும்பும் அம்சமும் இதுதான் மேலும் பேண்ட்கேப் கதையின் ஒரு பகுதியை நமக்குத் தருகிறது என்பதைப் புரிந்து கொள்ள முயற்சிப்போம் நம்மிடம் குறிப்பிட்ட பேண்ட்கேப்பைக் கொண்ட மெட்டீரியல் இருந்தாலும் அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட வகையான ஆப்டிக்கல் பண்பை எதிர்பார்க்கிறோம் அதே மெட்டீரியலை கொண்டு அதே பேண்ட்கேப் மூலம் உண்மையில் சற்று வித்தியாசமாக இருக்கும் பண்புகளைப் பெற முடியுமா அதுவும் நாம் ஆராய்ந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு யோசனை நமது பயன்பாடுகளுக்கு ஏற்றவாறு மெட்டீரியல்களை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதைப் புரிந்துகொள்கிறோம் நாம் இறுதியாக மெட்டீரியல்களில் தெரிகின்ற வெவ்வேறு பேண்ட் கட்டமைப்புகளையும் பார்ப்போம் மேலும் அந்த சூழலில் பல்வேறு மெட்டீரியல்களால் என்னவெல்லாம் சாத்தியம் என்பதைப் புரிந்துகொள்வோம் ஆகவே அவை நமது கற்றல் நோக்கங்களாகும் இது மேட்டர் உடன் ஒளியின் தொடர்புகளின் நிகழ்வுகள் மற்றும் மெட்டீரியலின் உள்ளேயுள்ள செயல்பாடு பற்றிய சில யோசனைகளையும் அது நாம் கவனிக்கும் ஆப்டிக்கல் பண்பை எவ்வாறு பாதிக்கிறது என்பதைப்பற்றிய சில யோசனைகளையும் நமக்கு தரும் நாம் இங்கே பார்ப்பதைப் போல தோற்றமளிக்கும் ஒரு பேண்ட் கட்டமைப்பை மெட்டீரியல் கொண்டிருக்கலாம் என்ற இந்த யோசனையை காண்பதன் மூலம் தொடங்குவோம் ஒரு கண்டக்ஷன் பேண்ட் காலியாக உள்ளது மற்றும் முழு வேலன்ஸ் பேண்ட் உள்ளது எனவே அதில் ஒரு அழுக்கற்ற நிலை உள்ள ஒரு மெட்டீரியலை தேடிக்கொண்டிருக்கிறோம் இது ஒரு இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் ஆகும் டெபனிசன் படி இந்த கண்டக்டரில் உள்ள சார்ஜ் கேரியர்கள் இந்த மெட்டீரியலில் உள்ள சார்ஜ் கேரியர்களின் எண்ணிக்கை அல்லது இந்த மெட்டீரியலில் வைத்திருக்கும் சார்ஜ் கேரியர்களின் அடர்த்தி வெப்பநிலையின் நேரடி செயல்பாடாக இருக்குமே தவிர வேறொன்றும் இல்லை வேறு அழுக்கற்ற நிலை உள்ளதால் வெப்பநிலையை உயர்த்தலாம் பின்னர் வேலன்ஸ் பேண்டிலிருந்து கண்டக்ஷன் பேண்டிற்கு நடக்கும் மாற்றங்கள் அதிகம் உள்ளன எனவே அதிக சார்ஜ் கேரியர்கள் உள்ளன கண்டக்ஷன் பேண்டில் உள்ள இந்த எலக்ட்ரான்கள் மற்றும் வேலன்ஸ் பேண்டில் உள்ள துளைகள் கண்டக்ஷன் செயல்முறையை மேற்கொள்ளும் இது தொடர்பானது தான் பேண்ட்கேப் ஆகும் மெட்டீரியலின் பேண்ட்கேப் Eg மற்றும் இந்த மெட்டீரியலை எடுத்துக் கொண்டால் அது ஒளியுடன் தொடர்பு கொள்கிறது ஒளியின் ஃபோட்டான் உள்ளே வருகிறது என்று சொல்கிறோம் பின்னர் அந்த ஃபோட்டானுக்கு சில ஆற்றல் E இருப்பதாகவும் அதற்கு ஃப்ரீக்வென்சி 'u' ஆக இருந்தால் பின்னர் ஆற்றல் என்பது E hυ என்பதாகும் இது பிளாங்கிலிருந்து வரும் சமன்பாடு எனவே இந்த ஆற்றல் E hυ நம்மிடம் உள்ளது பின்னர் அந்த ஆற்றலை சில எலக்ட்ரானுக்கு மாற்றுகிறது இது உண்மையில் ஒரு ஃபிராபபிலிஸ்ட்க் செயல்முறை ஒளி மேட்டர் உடன் தொடர்பு கொள்ளும்போது அது எலக்ட்ரானுடன் தொடர்பு கொள்ளலாம் அல்லது தொடர்பு கொள்ளாமல் இருக்கலாம் ஏனெனில் அது எலக்ட்ரான் ஆக மீண்டும் அதே புள்ளியை அடைய வேண்டும் அதனுடன் தொடர்புடைய சில ஃபிராபபிலிடி உள்ளது எந்தவொரு எலக்ட்ரானுடனும் தொடர்பு கொள்ளாத ஒரு மெட்டீரியலை அடையக்கூடிய ஒளியின் சில ஃபோட்டான்கள் இருக்கலாம் அவை எலக்ட்ரானுக்கு மாற்றக்கூடிய சில ஆற்றலைக்கொண்டிருந்தாலும் கூட இங்கே அப்படி ஒரு ஃபிராபபிலிஸ்ட்க் அம்சம் உள்ளது எனவே அந்த ஃபிராபபிலிடி வரம்பிற்குள் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் ஃபோட்டான் இந்த எலக்ட்ரானுடன் தொடர்பு கொள்கிறது என்று வைத்துக்கொள்வோம் மேலும் அது ஆற்றலை hυ அந்த எலக்ட்ரானுக்கு மாற்ற முயற்சிக்கிறது இப்போது அந்த ஆற்றல் hυ பேண்ட்கேப்பை விட குறைவாக இருந்தால் இது E ஐ விட குறைவாக இருந்தால் hυ பேண்ட்கேப்பை விட குறைவாக இருந்தால் மாற்றம் செய்ய இந்த எலக்ட்ரானை நாம் பெற முடியாது இந்த பேண்ட்கேப் என்பது அந்த மெட்டீரியலில் உள்ள எலக்ட்ரான்களுக்கு தடைசெய்யப்பட்ட ஆற்றல் நிலைகளின் தொகுப்பாகும் இந்த எலக்ட்ரான் பேண்ட்கேப்பில் உள்ள அந்த இடத்திற்கு செல்ல முடியாது அது உண்மையில் அந்த ஃபோட்டானுடன் தொடர்பு கொள்ளாது அது ஃபோட்டானிலிருந்து ஆற்றலை எடுக்க முடியவில்லை பின்னர் ஃபோட்டான் தொடர்பு இல்லாமல் அப்படியே செல்லும் எனவே hυ என்பது Eg ஐ விட குறைவாக இருந்தால் எந்த மாற்றமும் சாத்தியமில்லை மேலும் ஃபோட்டான் எந்த தொடர்பும் இல்லாமல் செல்லும் மறுபுறம் hυEg ஆக இருந்தால் அந்த ஃபோட்டானின் ஆற்றல் அதாவது hυ பேண்ட்கேப்பை விட அதிகமாக இருந்தால் பின்னர் வேலன்ஸ் பேண்டிலிருந்து கண்டக்ஷன் பேண்டிற்கு மாற்றம் நிகழ்கிறது திரஸ்ஹோல்ட் மதிப்பு என்பது Eghυ ஆகும் எனவே திரஸ்ஹோல்ட் மதிப்பைக் கடந்ததும் மாற்றங்கள் நிகழத் தொடங்குகின்றன வெளிச்சம் இப்போது வேலன்ஸ் பேண்டிலிருந்து கண்டக்ஷன் பேண்டிற்கு மாற்றங்களை இயக்க முடியும் நான் சுவாரஸ்யமாக சொல்வது என்னவென்றால் மாற்றத்தை இயக்க இந்த வகையான ஃப்ரீக்வென்சி நம்மிடம் இருக்க வேண்டும் அதோடு இந்த ஃப்ரீக்வென்சி நம்மிடம் இல்லையென்றால் இந்த மாற்றத்தை இயக்க முடியாது இது ஒரு இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரின் பொதுவான நிகழ்வு இப்போது பல்வேறு வகையான பேண்ட் கட்டமைப்பைக் கொண்ட மெட்டீரியல்களின் சாத்தியங்களின் வரம்பைப் பார்க்கலாம் அதே யோசனையைப் பயன்படுத்தி நாம் கவனிக்க வேண்டியது என்ன என்பதைப் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் நாம் இங்கே பார்த்தால் இங்கே நான்கு சாத்தியங்கள் உள்ளன இங்கே இருப்பது முதல் இரண்டு சாத்தியங்கள் அதை உலோக அமைப்புகள் என்று அழைக்கிறோம் எனவே ஒரு உலோக அமைப்பில் பேண்ட் கட்டமைப்பு என்பது ஒன்றோடொன்று பொருந்தக்கூடிய இரண்டு பேண்ட்கள் இருக்கும் வேறு வார்த்தைகளில் சொல்வதென்றால் ஒன்றோடொன்று பொருந்தக்கூடிய வேலன்ஸ் பேண்ட் மற்றும் கண்டக்ஷன் பேண்ட் ஆகும் அல்லது நம்மிடம் ஓரளவு நிரப்பப்பட்ட பேண்ட் இருக்கிறது இந்த விஷயத்தில் ஒரே பேண்டிற்குள் இந்த வெற்று நிலைகள் அனைத்தும் இருக்கிறது இது ஆற்றல் நிலைகளை கொண்டுள்ளது அவை அனைத்தும் காலியாக இருக்கிறது இப்போது இரண்டிலும் என்ன நடக்கிறது என்றால் நாம் இங்கே இருக்கும் மிக உயர்ந்த ஆக்கிரமிக்கப்பட்ட ஆற்றல் நிலையை எடுத்துக் கொண்டால் மேலும் இங்குள்ள மிக உயர்ந்த ஆக்கிரமிக்கப்பட்ட ஆற்றல் நிலையையும் எடுத்துக்கொள்ளலாம் பின்னர் உடனடியாக அதற்கு மேலே வலதுபுறத்தில் அனைத்து ஆற்றல் நிலைகளும் காலியாக இருக்கின்றன இங்கே காலியாக உள்ள ஆற்றல் நிலைகள் கூட இருக்கின்றன இந்த ஆற்றல் நிலைகள் மிக நெருக்கமாக உள்ளன எனவே மிகவும் நெருக்கமாக உள்ள ஆற்றல் நிலைகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உண்மையில் இது ஒரு பேண்டிட் என்று நாம் கூறினாலும் அது தொடர்ச்சியான பேண்ட் அல்ல அது தனித்துவமான ஆற்றல் நிலைகளின் தொகுப்பாகும் ஆனால் அந்த தனித்துவமான ஆற்றல் நிலைகளின் தொகுப்பு மிகவும் நெருக்கமாக உள்ளது நமது பயன்பாட்டு நோக்கங்களுக்காக அவை தொடர்ச்சியாக தோன்றுகிறது அதனால் தான் அதை ஒரு பேண்ட் ஆக வரைகிறோம் இங்கே நாம் பார்க்கும் இந்த பேண்ட் உண்மையில் ஒன்றொடொன்று மிக நெருக்கமாக இருக்கும் தனித்துவமான ஸ்டேட்களின் தொடர் மற்றும் எல்லா வழிகளிலும் செல்லக்கூடியது இது அடிப்படையில் நம்மிடம் உள்ள ஒரு யோசனையாகும் இப்போது நாம் ஒரு உலோக அமைப்பை எடுத்துக்கொள்வோம் அதன் மீது ஏதாவது ஒளி விழும்போது E இன் யோசனை சமமாக இருக்கும் இங்கே எந்த பேண்ட்கேப்பும் இருக்காது எனவே கிடைக்கக்கூடிய ஆற்றல் நிலைகள் மிக உயர்ந்த ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட ஆற்றல் நிலைக்கு மேலே தொடர்ந்து கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கவில்லை ஒரு ஃபோட்டானில் கிடைக்கும் எந்த ஆற்றலும் ஃபோட்டான் எந்த ஆற்றலுடனும் வரும் எனவே E என்பது hυ க்கு சமம் u இன் ஏதாவது ஒரு மதிப்பு ஃப்ரீக்வென்சியின் எந்த மதிப்பும் இந்த இடத்திலிருந்து அதற்கு மேலே சில இடத்திற்கு மாறுவதற்கு ஆற்றல் போதுமானது எனவே இங்கிருந்து அங்கேயும் அல்லது இங்கிருந்து அங்கேயும் அல்லது இங்கிருந்து அங்கேயும் முதலியன இந்த எலக்ட்ரான்களை நகர்த்தக்கூடிய தொடர்ச்சியான ஆற்றல் நிலைகள் நம்மிடம் இருக்கிறது மேலும் எலக்ட்ரான் தற்போது அமைந்துள்ள ஆற்றல் நிலைக்கு மேலே தொடர்ச்சியான ஆற்றல் நிலைகள் நேரடியாகத் தொடங்குகின்றன உள்வரும் கதிர்வீச்சு மாற்றத்தை செயல்படுத்த வேண்டிய ஃப்ரீக்வென்சியில் உண்மையான கட்டுப்பாடு இல்லை உலோக அமைப்புகளைப் பொறுத்தவரை இதுவே நமக்கு கிடைக்கும் நாம் இப்போது பார்த்த செமிகண்டக்டர் அமைப்புகளும் நம்மிடம் உள்ளன பொதுவாக நாம் செமிகண்டக்டர் வைத்திருக்க வேண்டும் அதன் பேண்ட்கேப் சுமார் 2 எலக்ட்ரான் வோல்ட்டுகளுக்கு குறைவாக இருக்க வேண்டும் மேலும் நிச்சயமாக மாற்றம் நிகழ இந்த h இன் த்ரஸ்ஹோல்ட் Egக்கு அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்க வேண்டும் இங்கே எலக்ட்ரான் இருந்தால் அது அனுமதிக்கப்படாது மேலும் இது இந்த இடத்திலிருந்து அந்த இடத்திற்கு மாறக்கூடும் அதனால் இது அனுமதிக்கப்படுகிறது அதனால்தான் நம்மிடமுள்ள ஒரு குறிப்பிட்ட அளவிலான ஃப்ரீக்வென்சி அந்த செமிகண்டக்டர் உடன் தொடர்பு கொள்ளாது மற்றும் அத்தகைய தொடர்பு ஒரு மாற்றத்திற்கு வழிவகுக்கும் மேலும் இங்கு மாற்றம் சாத்தியமில்லை என்ற காரணத்தால் ஃப்ரீக்வென்சிகளின் வரம்பு அந்த மெட்டீரியலுடன் தொடர்பு கொள்ள முடியாது Eg விட அதிகமாகவோ அல்லது அதற்கு சமமாகவோ hυ இன் த்ரஸ்ஹோல்ட் ஃப்ரீக்வென்சியை கடந்தால் மட்டுமே மாற்றங்கள் நிகழத் தொடங்கும் இப்போது இதே விஷயம் இன்சுலேட்டரிலும் உண்மையாக உள்ளது அங்கு பேண்ட்கேப் 2 எலக்ட்ரான் வோல்ட்டுகளை விட அதிகமாக உள்ளது எனவே அதே h இன் த்ரஸ்ஹோல்ட் Egக்கு அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்க வேண்டும் என்பது தான் இங்கேயும் தேவை இதேபோல் இங்கே ஏதோ ஒரு இடத்திற்கு மாற முடியாது அதேசமயம் இங்கே ஒரு எலக்ட்ரான் ஒரு இடத்திற்கு மாறலாம் நம்மிடம் உள்ள யோசனை இதுதான் அதற்கேற்ப ஒளி இந்த மெட்டீரியலுக்கு வரும்போது பேண்ட்கேப்பை விட அதிக ஆற்றல் இருந்தால் மட்டுமே மாற்றம் இருக்கும் இப்போது இந்த பொதுவான படத்தை கொண்டு இதைப் புரிந்துகொள்வதற்கு விசிபில் ஒளியை நாம் பொதுவாகக் கருதும் விஷயங்களுடன் ஒப்பிட வேண்டும் இந்த அளவிலான மெட்டீரியல்களுடன் தொடர்பு கொள்ளும்போது விசிபில் ஒளியைப் பொறுத்தவரை நாம் என்ன எதிர்பார்க்கலாம் விசிபில் ஸ்பெக்ட்ரத்தை எடுத்துக் கொண்டால் விசிபில் ஸ்பெக்ட்ரமின் வேவ்லென்த்தின் குறுகிய முடிவில் சுமார் 400 நானோமீட்டரிலிருந்து சுமார் 700 நானோமீட்டர்கள் அல்லது ஸ்பெக்ட்ரமின் வேவ்லென்த்தின் பெரிய முடிவில் 0 7 மைக்ரான் வரை இருக்கும் மேலும் நீண்ட வேவ்லென்த் நம் கண்ணுக்கு சிவப்பு நிறமாகவும் குறுகிய வேவ்லென்த் நம் கண்ணுக்கு வயலட் நிறமாகவும் தோன்றும் அதுவே வண்ணங்களின் வரம்பைப் பெறுகிறது எனவே சுமார் 0 4 மைக்ரான் முதல் 0 7 மைக்ரான் வரை இருக்கும் அதனுடன் தொடர்புடைய பேண்ட்கேப்கள் என்னவென்றால் E என்பது hu க்கு சமமாக இருந்தால் ஸ்பெக்ட்ரமின் வயலட் முனைக்கு 3 1 எலக்ட்ரான் வோல்ட் மற்றும் ஸ்பெக்ட்ரமின் சிவப்பு முனைக்கு 1 8 எலக்ட்ரான் வோல்ட் கிடைக்கும் இது பொதுவாக நாம் பார்க்கும் விஷயம் இப்போது நாம் பார்க்கக்கூடிய ஒளிக்கு 1 8 முதல் 3 1 எலக்ட்ரான் வோல்ட்டுகளுக்கு இடையில் இந்த அளவிலான ஆற்றல் அளவைக் கொடுத்து பின்னர் அந்த கதிர்வீச்சை பார்த்தால் இங்கே உள்ள சாத்தியமான பேண்ட் கட்டமைப்புகளுடனான தொடர்பை பார்க்க முடியும் நாம் உலோகத்தைக் கருத்தில் கொண்டால் அந்த உலோகத்தைப் பார்த்தால் இந்த விஷயத்தில் ஒன்றோடொன்று பொருந்தக்கூடிய பேண்ட்கள் அல்லது ஓரளவு நிரப்பப்பட்ட பேண்ட்கள் 1 8 எலக்ட்ரான் வோல்ட் மற்றும் 3 1 எலக்ட்ரான் வோல்ட் உள்ளது அதாவது இந்த மெட்டீரியல்களுக்குள் கிடைக்கக்கூடிய சில ஆற்றல் நிலை உள்ளது இது எங்கோ மேலே உள்ளது அங்கு சில ஆற்றல் நிலைகள் உள்ளன நம்மிடம் 1 8 எலக்ட்ரான் வோல்ட் அல்லது 3 1 எலக்ட்ரான் வோல்ட் அல்லது 1 8 மற்றும் 3 1 க்கு இடையில் எந்த மதிப்பும் இருக்கிறதா இல்லையா என்பது முக்கியமல்ல எலக்ட்ரானை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சில ஆற்றல் நிலைகளை எப்போதும் வைத்திருக்க வேண்டும் சமீபத்தில் இந்த வித்தியாசத்தை நாம் கொடுக்கும்போது அது மிக உயர்ந்த ஆற்றல் நிலையில் இருக்கும் இந்த எலக்ட்ரானை எடுத்து 1 8 கொடுக்க வேண்டும் அது இங்கே முடிவடையும் நாம் அதை எடுத்து 3 1 கொடுத்தால் அது இங்கே முடிவடையும் உலோக மேற்பரப்பில் வரும் விசிபில் கதிர்வீச்சின் முழு ஸ்பெக்ட்ரமும் அந்த மேற்பரப்பு மூலம் உறிஞ்சப்படலாம் ஏனென்றால் தொடர்ச்சியான ஆற்றல் நிலைகள் உள்ளன இது உலோக மேற்பரப்புகள் பொதுவாக கறுப்பு நிறத்தில் இருப்பதற்கான காரணம் அதாவது இயற்கையால் அவை எல்லா ஒளியையும் உறிஞ்சிவிடுகின்றன அவை குறைந்தபட்சம் ட்ரான்ஸ்பரண்டாக கூட இல்லை அவை ஒப்பேக்காக இருக்கின்றன ஏனெனில் அதன் மீது விழும் அனைத்து வெளிச்சங்களும் உறிஞ்சப்படுகின்றன தொடர்ச்சியான ஆற்றல் நிலைகளைக் கொண்டிருக்கும் எந்த அமைப்பிலும் இது உண்மையாக தான் இருக்கும் எடுத்துக்காட்டாக கிராஃபைட் கூட அதே காரணத்திற்காக தான் கருப்பு நிறத்தில் உள்ளது அதே காரணத்திற்காக தான் அது ஒப்பேக்காக இருக்கிறது அதில் தொடர்ந்து ஆற்றல் நிலைகள் உள்ளன மேலும் அது கதிர்வீச்சை உறிஞ்சும் திறன் கொண்டது எனவே உலோக அமைப்புகள் ஒப்பேக்காக இருப்பதற்கான காரணம்கூட இது தான் இப்போது அந்த யோசனையைப் பொறுத்தவரை நாம் செமிகண்டக்டர்கள் மற்றும் இன்சுலேட்டர்களைப் பார்த்தால் நம்மிடம் சுமார் 2 எலக்ட்ரான் வோல்ட் பேண்ட்கேப்பின் செமிகண்டக்டர் இருப்பதாகக் வைத்துக்கொள்வோம் இதைப் பார்த்தால் 1 8 எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு ஃபோட்டான் கிடைக்கும் இது 2 எலக்ட்ரான் வோல்ட் என்று சொல்லலாம் எனவே நாம் 1 8 எலக்ட்ரான் வோல்ட் ஃபோட்டானை எடுத்துக் கொண்டால் அது இந்த மெட்டீரியளுடன் தொடர்பு கொள்ள முடியாது ஏனெனில் 1 8 இல் 2 எலக்ட்ரான் வோல்ட் பேண்ட்கேப்பைக் கடக்க போதுமான ஆற்றல் இல்லை எனவே இது தொடர்பு கொள்ளாது ஆனால் 2 முதல் 3 1 ஐக் கடந்ததும் இவை அனைத்தும் தொடர்பு கொள்ளும் இந்த மெட்டீரியல் 2 எலக்ட்ரான் வோல்ட்டுகளிலிருந்து சுமார் 3 1 எலக்ட்ரான் வோல்ட் வரை கதிர்வீச்சை உறிஞ்சிவிடும் அந்த கதிர்வீச்சு முழுவதையும் அது உறிஞ்சிவிடும் இது 1 8 எலக்ட்ரான் வோல்ட் மற்றும் 2 எலக்ட்ரான் வோல்ட்டுகளுக்கு நடுவில் இருக்கும் கதிர்வீச்சை உறிஞ்சாது எனவே என்ன நடக்கும் என்றால் 1 8 முதல் 2 எலக்ட்ரான் வோல்ட்டுகளுக்கு நடுவில் இருக்கும் வேவ்லென்த்கள் உண்மையில் இந்த மெட்டீரியலின் வழியாக செல்லும் ஆனால் மெட்டீரியலுடன் தொடர்பு கொள்ளாது இது இந்த மெட்டீரியல் வழியாக தான் செல்லும் மற்ற வேவ்லென்த்கள் இந்த மெட்டீரியலால் உறிஞ்சப்படும் இப்போது இந்த மெட்டீரியலை ஒரு டிரான்ஸ்மிஷன் பயன்முறையில் பார்க்க வேண்டும் மறுபுறம் இந்த ஒளி உள்ளது நமக்கு முன்னால் மாதிரியை வைக்க வேண்டும் பின்னர் வெளிச்சம் வருவதை நாம் பார்க்கலாம் 1 8 முதல் 2 எலக்ட்ரான் வோல்ட் பகுதியில் உள்ள வேவ்லென்த்களை மட்டுமே பார்க்க முடியும் இதை நாம் பார்த்தால் ஸ்பெக்ட்ரமின் சிவப்பு முனைக்கு நெருக்கமாக இருக்கும் இந்த மெட்டீரியல் சற்றே நெருக்கமாக சிவப்பு நிறத்தில் இருக்கும் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறத்திற்கு நடுவில் இருக்கும் அது போன்ற சில வண்ணங்களை இந்த மெட்டீரியளுடன் நாம் பார்க்கலாம் மறுபுறம் நாம் இன்சுலேட்டரை எடுத்துக் கொண்டால் அது 2 எலக்ட்ரான் வோல்ட்டுகளை விட பேண்ட்கேப் அதிகமாக இருக்க வேண்டும் நம்மிடம் ஒரு இன்சுலேட்டர் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் எடுத்துக்காட்டாக 4 எலக்ட்ரான் வோல்ட் பேண்ட்கேப் 4 எலக்ட்ரான் வோல்ட் உள்ள ஒரு இன்சுலேட்டர் நம்மிடம் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் நாம் அந்த 4 எலக்ட்ரான் வோல்ட் பேண்ட்கேப்பைக் கொண்ட இன்சுலேட்டரை எடுத்துக்கொண்டு அதன் விசிபில் ஸ்பெக்ட்ரம் தொடர்புகளைப்பார்க்க வேண்டும் 3 1 எலக்ட்ரான் வோல்ட் முதல் 1 8 எலக்ட்ரான் வோல்ட் வரை முழு விசிபில் ஸ்பெக்ட்ரம் இந்த மாதிரியுடன் தொடர்பு கொள்ளாது எனவே இந்த வகையான பேண்ட்கேப்பைக் கொண்ட இன்சுலேட்டரை எடுத்துக்கொண்டு அதை நம் முன்னால் வைக்க வேண்டும் பின்னர் மறுபக்கத்தில் இருந்து ஒளி பிரகாசிக்கும் அது மாதிரியின் வழியாகச் சென்று நம்மை அடைய முயற்சிக்கும் மற்றும் விசிபில் ஒளி அனைத்தும் மாதிரி வழியாக செல்லும் ஆகையால் நாம் 4 எலக்ட்ரான் வோல்ட்டுகளின் பேண்ட்கேப்பைக் கொண்ட ஒரு மாதிரியை எடுத்துக் கொண்டால் அந்த மாதிரி விசிபில் ஸ்பெக்ட்ரத்திற்கு டிரன்ஸ்பரெண்டாக இருக்கும் எனவே வழக்கமாக பெரிய பேண்ட்கேப்களைக் கொண்ட இன்சுலேட்டர் பொதுவாக விசிபில் கதிர்வீச்சுக்கு டிரன்ஸ்பரெண்டாக இருக்கும் பேண்ட் கட்டமைப்பின் அடிப்படையில் அதை நாம் பார்க்கலாம் நம்மிடம் ஒரு ஒபெக் மெட்டீரியல் இருக்கலாம் சில வண்ணங்களைக் கொண்ட ட்ரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் இருக்கலாம் இது எந்த ஃப்ரீக்வென்சிகள் வழியாக செல்லும் எந்த ஃப்ரீக்வென்சிகள் வழியாக செல்லாது என்பதை அடிப்படையாக கொண்டது பின்னர் முற்றிலும் ட்ரான்ஸ்பரண்டான மற்றொரு மெட்டீரியல்லை கொண்டிருக்கலாம் இது தெளிவான கண்ணாடி போல் தெரிகிறது அது அடிப்படையில் நாம் கொண்டிருக்கக்கூடியது சுவாரஸ்யமாக இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அதற்கு நாம் கவனம் செலுத்த வேண்டும் சாதாரணமாக இந்த உள்ளுணர்வை நாம் பெறுவோம் சில ஆற்றலுடன் ஏதேனும் ஒன்று வந்து மேற்பரப்பைத் தாக்கும் போது ஆற்றல் போதுமானதாக இல்லாவிட்டால் அது அந்த மேற்பரப்பு வழியாக செல்லாது சில ஆற்றல் த்ரஸ்ஹோல்டை கடந்து அந்த மேற்பரப்பை உடைக்கிறது பின்னர் ஆற்றல் அதிகமாக இருந்தால் மேற்பரப்பு வழியாகச் செல்லும் சில ஆற்றலுடன் கூடிய சில மெட்டீரியல் மற்றொரு மெட்டீரியலுடன் எவ்வாறு தொடர்பு கொள்கிறது என்பதற்கான நமது உள்ளுணர்வு இது நமது உள்ளுணர்வு என்னவென்றால் அதிக ஆற்றல் இருந்தால் அது செல்லும் குறைந்த ஆற்றல் என்றால் அது செல்லாது எனவே அது எவ்வாறு தொடர்பு கொள்ளும் என்பது பற்றிய நமது யோசனையாகும் அதிக ஆற்றல் உள்ள ஃபோட்டான்கள் மெட்டீரியலின் வழியாகச் செல்லும் என்று நாம் நினைக்கலாம் குறைந்த ஆற்றல் உள்ள ஃபோட்டான்கள் மெட்டீரியலால் உறிஞ்சப்படும் என்பது நம் உள்ளுணர்வாக இருக்கும் ஆனால் இந்த விஷயத்தில் உள்ளுணர்வு சரியானதல்ல பேண்ட்கேப் ஒரு குறிப்பிட்ட மதிப்பாக இருந்தால் குறைந்த ஆற்றலுடன் கூடிய ஃபோட்டான்கள் அந்த மெட்டீரியலுக்கு வரும்போது அவை உண்மையில் அந்த வழியாகச் செல்லும் என்பதை நம்மால் பார்க்க முடியும் ஏனென்றால் அதால் அந்த மாற்றத்தை செய்ய முடியாது எனவே அவை அந்த மெட்டீரியலுடன் தொடர்பு கொள்ளவில்லை எந்த சக்தியைக் கொடுத்தாலும் அவை திரும்பப் பெறுகின்றன மற்றும் பின்தொடர்கின்றன எனவே அவை உண்மையில் செல்லவில்லை அதாவது எந்தவொரு மாற்றத்தையும் தொடர்புகொண்டு செயல்படுத்த வேண்டும் அதேசமயம் அதிக ஆற்றலுடன் கூடிய ஃபோட்டான்கள் உண்மையில் மாற்றத்தை செயல்படுத்துகின்றன மேலும் உண்மையில் அவை உறிஞ்சப்படுகின்றன அந்த வகையில் இது எதிர்மறையானது ஏனென்றால் அதிக ஆற்றல் உள்ள ஃபோட்டான்கள் உறிஞ்சப்படுகின்றன குறைந்த ஆற்றல் உள்ள ஃபோட்டான்கள் மெட்டீரியல் வழியாக செல்கின்றன ஏனென்றால் மெட்டீரியல் அதற்கு ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கிறது உறிஞ்சுவதற்கான ஒரு மிக முக்கியமான விஷயம் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் இது நம்முடைய சிந்தனை செயல்முறைக்கு மிகவும் எதிர்மறையானது எனவே இது ட்ரான்ஸ்பரண்ட் மற்றும் ஒபேக் குறித்த யோசனையாகும் அதிக ஆற்றல் மற்றும் அந்த மெட்டீரியலின் பேண்ட்கேப்பைப் பொறுத்தது அதுவே ட்ரான்ஸ்பரன்ட் ஆனதா அல்லது ஓப்பேக்கா என்பதை தீர்மானிக்கிறது இது மிகவும் எதிர்மறையானது பொதுவாக இது அப்படி இருக்கும் என்று நாம் நினைக்க மாட்டோம் ஏதேனும் ஓன்று ஒப்பேக்காக மற்றும் ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கும்போது உள்ள யோசனை இது இப்போது இன்னும் சுவாரஸ்யமான ஒன்றை மீண்டும் பார்ப்போம் ஒளி மேட்டர் உடன் தொடர்பு கொள்ளும்போது என்ன நடக்கிறது என்பது பற்றிய யோசனை இப்போது கிடைத்துள்ளது ஆனால் இது முழுப் படம் அல்ல இது சாத்தியங்களை நாம் பரிசீலிக்க முடியும் என்பது போல மாறிவிடும் இது தான் விஞ்ஞான ரீதியாக மெட்டீரியலில் நடக்க வேண்டிய ஒன்று ஆனால் உண்மையில் ஏதாவது நடக்க கூடும் என்ற சூழ்நிலை இருக்கலாம் ஆனால் உண்மையில் வேறு ஏதோ நடப்பதை நாம் பார்க்கிறோம் என்ன நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக ட்ரான்ஸ்பரன்டான ஒன்றைப் பார்த்தால் மெட்டீரியல் ட்ரான்ஸ்பரன்டாக இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தால் உண்மையில் அந்த மெட்டீரியல் ட்ரான்ஸ்பரன்டானதாக இல்லாத சூழ்நிலைகளை உருவாக்கலாம் இங்கே சில யோசனைகளை வழங்குவதற்காக நம்மிடம் ஒரு திடமான மெட்டீரியல் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் நாம் இங்கே பார்ப்பதைப் போன்றது மற்றும் 3 புள்ளிகள் 3 வண்ண புள்ளிகள் உள்ளன அது ஒரு பக்கத்தில் உள்ளது இந்த 3 திட புள்ளிகளுக்கு முன்னால் இந்த டிஸ்க்கை வைக்க வேண்டும் அடிப்படையில் ஒரு பெரிய பேண்ட்கேப்பைக் கொண்டிருக்கும் சில இன்சுலேட்டிங் மெட்டீரியலை நாம் பயன்படுத்துகிறோம் மெட்டீரியல் 4 எலக்ட்ரான் வோல்ட்டுகளுக்கு மேல் ஒரு பேண்ட்கேப்பைக் கொண்டுள்ளது என்று வைத்துக்கொள்ளலாம் எனவே 4 எலக்ட்ரான் வோல்ட்டுகளை விட அதிகமான ஒரு பேண்ட்கேப் உள்ள மெட்டீரியல் நம்மிடம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் நான் சொன்னது போல் விசிபில் ஸ்பெக்ட்ரம் கொள்கையளவில் 1 8 முதல் 3 1 எலக்ட்ரான் வோல்ட் இருப்பதனால் மெட்டீரியல் ட்ரான்ஸ்பரன்டாக இருக்க வேண்டும் ஆகையால் இந்த மூன்று வண்ண புள்ளிகளைக்கொண்டிருக்கும் இந்த நிலைமை இருக்கும்போது இந்த மூன்று வண்ண புள்ளிகளுக்கு முன்னால் இந்த டிஸ்கை வைக்க வேண்டும் உண்மையில் நாம் அந்த புள்ளிகளைப் பார்க்க வேண்டும் அந்த மெட்டீரியலின் மூலம் அந்த புள்ளிகளைப் பார்க்க முடியும் நமது எதிர்பார்ப்பும் இதுதான் உண்மையில் இதைத்தான் நாம் பெற முடியும் இந்த வகையான மெட்டீரியல் மூலம் எளிதாக நிலைமையைப் பெறலாம் அதே சமயம் சரியான அதே மெட்டீரியலை எடுத்து அதில் ஏதாவது செய்ய முடியும் என்று நாம் உறுதியாகக் கூற முடியும் இது ஒரு சூழ்நிலையை உருவாக்க உதவுகிறது அதில் மெட்டீரியல் ட்ரான்ஸ்லுசன்டாக இருக்கும் முதல் எடுத்துக்காட்டில் இது ஒப்பேகாக இருக்கும் மன்னிக்கவும் முதல் விஷயத்தில் அது ட்ரான்ஸ்பரன்டாக இருக்கும் எனவே இங்கே எடுத்துக்காட்டு 1 இல் இது ட்ரான்ஸ்பரன்டாக இருக்கும் எடுத்துக்காட்டு 2 இல் ட்ரான்ஸ்லுசன்டாக இருக்கும் எடுத்துக்காட்டு 3 இல் அது ஒப்பேகாக மாறும் மேலும் ஏதாவது செய்யலாம் என்று நான் கூறும்போது நான் எந்த வகையிலும் கலவையை மாற்றவில்லை கலவை வேதியியல் கலவை படிக அமைப்பு இவை அனைத்தும் ஒரே மாதிரியானவை அதனால் நான் அமைப்புக்கு எதையும் மாற்றவில்லை படிக அமைப்பைப் பொறுத்து நான் எதையும் மாற்றவில்லை பின்னர் இதை நாம் பெறலாம் இது உண்மை நான் உண்மையில் சொல்கிறேன் நாம் சிர்கோனியாவின் மாதிரிகளைப் பெறலாம் நாம் பெறக்கூடிய சிர்கோனியா உண்மையில் ஒரு செயற்கை வைரம் போன்றது ட்ரான்ஸ்பரன்டான சூழ்நிலைகளில் நாம் அதைப் பெறலாம் ஒளி செல்லாத ஒப்பேக்கான நிலைமைகளிலும் பெறலாம் நமது முந்தைய வகுப்புகளில் ஒன்றில் பார்த்ததைப் போல இது உயிர் பயன்பாடுகளுக்குப் பயன்படுத்தப்படுகிறது உண்மையில் இந்த அளவிலான மெட்டீரியல்களை பெறலாம் பேண்ட்கேப் 4 எலக்ட்ரான் வோல்ட் என்று விஞ்ஞான ரீதியாக நாம் கூறுகிறோம் எனவே அது ட்ரான்ஸ்பரன்டாக இருக்க வேண்டும் இந்த மூன்று நிகழ்வுகளிலும் நான் சொன்னது போல் நான் பேண்ட்கேப்பை மாற்றவில்லை நான் கெமிக்கல் கலவையை மாற்றவில்லை படிக அமைப்பை மாற்றவில்லை எனவே இதை நாம் நிறைவேற்றும் விதமும் உண்மையில் கணினியில் என்ன நடக்கிறது என்பதும் கணினியில் என்ன குறைபாடுகள் உள்ளன என்பதை இது கண்டுபிடிக்க வேண்டும் நாம் போரோசிட்டியை அறிமுகப்படுத்தினால் அல்லது கிரைன் எல்லைகளை அறிமுகப்படுத்தினால் முற்றிலும் ட்ரான்ஸ்பரன்டான ஒன்றிலிருந்து ட்ரான்ஸ்லுசன்டான ஒன்றுக்கு நகர்ந்து பின்னர் அது ஒப்பேக்காக மாறும் நாம் அதிக எல்லைகள் மற்றும் அதிக இன்டர்பேஸ்களை அறிமுகப்படுத்தலாம் ஒரு எல்லை என்பது ஒரு இன்டர்பேஸ் இதேபோல் போரோசிட்டி ஒரு இன்டர்பேஸ் ஆகும் ஏனெனில் எடுத்துக்காட்டாக மெட்டீரியல் மற்றும் காற்றுக்கு இடையில் இது இணைக்கப்பட்டுள்ளது போரோசிட்டி இன்டர்பேஸ்களை அறிமுகப்படுத்துகிறது கிரைன் எல்லைகளும் இன்டர்பேஸ்களை அறிமுகப்படுத்துகின்றன எனவே ஒற்றை படிகத்தில் குறைபாடு இல்லை குறைபாடு இல்லாத மெட்டீரியலுக்கு போரோசிட்டி இருக்காது எடுத்துக்காட்டாக குறைபாடு இல்லாத ஒற்றை படிகம் ட்ரான்ஸ்பரன்டானதாக இருக்கும் நாம் ஒரு படிகத்தை எடுத்து அதில் போரோசிட்டியை அறிமுகப்படுத்தினால் அல்லது அதே மெட்டீரியலை எடுத்து அதில் சில குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான கிரைன் எல்லைகளைக் கொண்ட ஒரு பாலிகிரிஸ்டலின் மாதிரியாக மாற்றினால் மெட்டீரியலை ட்ரான்ஸ்லுசன்டாக மாற்றலாம் இங்கே சில குறைபாடுகள் இருக்கிறது எனவே இந்த விஷயத்தில் நாம் சில குறைபாடுகளை அறிமுகப்படுத்தியுள்ளோம் ஒரு குறிப்பிட்ட அளவு குறைபாடுகளை அறிமுகப்படுத்தினால் அதை ட்ரான்ஸ்லுசன்டாக மாற்றலாம் அதிக எண்ணிக்கையிலான குறைபாடுகள் இருந்தால் ட்ரான்ஸ்பரன்டானதாக இருக்கும் மற்றும் பின்னர் ட்ரான்ஸ்லுசன்டாக மாறும் மேலும் இப்போது ஒப்பேக்காக மாறும் எனவே ஆப்டிக்கல் பண்புகளை மாற்றக்கூடிய வழி இது நாம் பேண்ட் கட்டமைப்பை மாற்றலாம் அல்லது பேண்ட் கட்டமைப்பை மாற்றாமல் குறைபாடுகளை அறிமுகப்படுத்தலாம் இந்த செயல்முறைகள் அனைத்தும் மெட்டீரியலின் ஆப்டிக்கல் பண்புகளை மாற்ற உதவும் இந்த நுட்பங்களைப் பயன்படுத்தி ட்ரான்ஸ்பரன்டானதை ஒப்பேக்காக மாற்றலாம் மற்றும் பேண்ட் கட்டமைப்பை மாற்றக்கூடிய வழிகள் உள்ளன என்பதை பார்க்கலாம் நாம் விரும்பினால் மெட்டீரியலின் நிறத்தை கூட மாற்றலாம் ஆப்டிக்கல் பண்புகளின் பின்னால் உள்ள யோசனை இதுதான் தற்செயலாக நம்முடைய விசிபில் ஸ்பெக்ட்ரம் பற்றி அறிந்து கொள்வதும் பயனுள்ளதாக இருக்கும் இப்போது நாம் விவாதித்தபடி விசிபில் ஸ்பெக்ட்ரம் 400 நானோமீட்டர் முதல் 700 நானோமீட்டர் வரை உள்ளது இது ஸ்பெக்ட்ரமின் வயலட் முனையிலிருந்து ஸ்பெக்ட்ரமின் சிவப்பு முனை வரை செல்கிறது இது ஸ்பெக்ட்ரமின் சிவப்பு முனை இது சிவப்பு நிறமாகத் தோன்ற வேண்டும் இது 1 8 முதல் 3 1 எலக்ட்ரான் வோல்ட்டுகளின் பேண்ட்கேப்களின் வரம்பாகும் ஸ்பெக்ட்ரம் முழுவதும் உள்ள ஆற்றலின் விநியோகத்தையும் இன்டன்சிடியையும் நாம் பார்த்தால் பூமியின் மேற்பரப்பில் வரும் ஒளியைப் பார்க்கலாம் அதில் 44 விசிபில் ஸ்பெக்ட்ரமில் இருப்பதை நாம் பார்க்கலாம் இதில் 44 1 8 முதல் 3 1 எலக்ட்ரான் வோல்ட் வரம்பில் இருக்கும் நம்மிடம் சுமார் 3 புற ஊதா உள்ளது சுமார் 3 இது 44 ஆகும் எனவே 3 1 நம்மிடம் ஃப்ரீக்வென்சி அல்லது ஆற்றல் இருந்தால் ஃப்ரீக்வென்சி என்று வைத்துக்கொள்ளலாம் இந்த விஷயத்தில் வேவ்லென்த் ஏனென்றால் வேவ்லென்த் லாம்ப்டாவை விட 400 நானோமீட்டருக்கும் குறைவாக உள்ளது அது 3 ஆகும் 400 முதல் 700 வரை லாம்ப்டா இது 44 மற்றும் லாம்ப்டா 700 நானோமீட்டர்களை விட நீளமானது எனவே இது 53 ஆகும் எனவே 53 கதிர்வீச்சு இன்ப்ராரெட் 3 அல்ட்ரா வயலட் மற்றும் 44 விசிபில் ஸ்பெக்ட்ரத்திலும் வருகிறது அது நமது முழு ஸ்பெக்ட்ரம் உண்மையில் நாம் ஆப்டிக்கல் பண்புகளைப் பற்றி பேசும்போது சோலார் மின்கல பயன்பாட்டிற்கு இதைப் பயன்படுத்துவதைப் பற்றி யோசிக்கிறோம் பல முறை நம் மனதில் நினைப்பது விசிபில் ஸ்பெக்ட்ரம் தான் நம் மனதில் ஒட்டிக்கொண்டிருக்கும் விசிபில் ஒளியை நாம் நினைத்துக்கொண்டே இருக்கிறோம் விசிபில் ஸ்பெக்ட்ரத்தைப் பயன்படுத்துவது மிக முக்கியமான விஷயம் மேலும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ஆனால் சூரியனில் இருந்து வரும் கதிர்வீச்சாக வரும் சக்தியில் பாதிக்கும் குறைவாகவே இருக்கும் அவை பூமியில் நாம் பெறும் விசிபில் ஸ்பெக்ட்ரத்திலிருந்து வருகின்ற பாதிக்கும் குறைவான ஆற்றல் என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும் எனவே இன்ப்ராரெட்க்கு வருவதை விட அதிகமாக எடுத்துக் கொண்டால் விசிபில் ஸ்பெக்ட்ரமில் நாம் காண்பதை விடவும் இந்த ஸ்பெக்ட்ரமின் அல்ட்ரா வயலட் வரம்பில் ஒரு சிறிய அளவு இருக்கும் நாம் ஒரு மெட்டீரியலை எடுத்து அதன் பேண்ட் கட்டமைப்பை மாற்ற முடியுமா என்று பார்ப்பது சுவாரஸ்யமானது இது இந்த முழுமையான ஸ்பெக்ட்ரத்தை மேலும் மேலும் உறிஞ்சிவிடும் எனவே உள்வரும் கதிர்வீச்சிலிருந்து உறிஞ்சப்படும் சக்தியை நாம் மேலும் பெறலாம் உண்மையில் இந்த சூழலில்தான் மக்கள் நானோ அளவிலான மெட்டீரியல்களை ஆப்டிக்கல் பண்புகளின் கண்ணோட்டத்தில் பார்க்கிறார்கள் ஆப்டிக்கல் பண்புகளைப் பொறுத்து நானோ அளவிலான மெட்டீரியல்கள் கொடுக்கும் பிளக்க்சிபிலிடிஐ பயன்படுத்த அவர்கள் விரும்புகிறார்கள் மேலும் இந்த ஸ்பெக்ட்ரத்தை இன்னும் முழுமையான அர்த்தத்தில் கைப்பற்ற முயற்சிக்கிறார்கள் எனவே முடிந்தவரை ஆற்றலைப் பிடிக்க வேண்டும் இது எவ்வாறு நிகழ்கிறது நாம் நானோஸ்கேலுக்குச் சென்றால் ஆப்டிக்கல் பண்புகளை மாற்றலாம் என்று குறிப்பிட்டிருந்தோம் அடிப்படையில் பேண்ட்கேப்பை மாற்றலாம் என்று சொல்கிறோம் நம் நினைவில் கொள்ள இது ஒரு மிக முக்கியமான விஷயம் நாம் கடந்தகால ஆய்வறிக்கைகளை பார்த்து எந்தவொரு மெட்டீரியலின் பேண்ட்கேப்பைத் தேடும்போது அதற்காக பட்டியலிடப்பட்ட மதிப்பை மட்டுமே நம்மால் பார்க்க முடியும் மதிப்புகளின் வரம்பை பார்க்க முடியாது பொதுவாக சிலிக்கான் அல்லது ஜெர்மானியம் அல்லது அங்கே பட்டியலிடப்பட்டுள்ள பேண்ட்கேப்பிற்கான மதிப்பைக் பார்க்க முடியும் அங்கு பட்டியலிடப்பட்ட ஒரே ஒரு மதிப்பை மட்டுமே நாம் பார்ப்பதற்கான காரணம் என்னவென்றால் மொத்த பேண்ட்கேப் என குறிப்பிடப்படுவதை நாம் தேடுகிறோம் என்கிற பொதுவான அனுமானம் ஏனென்றால் பெரும்பாலான பயன்பாடுகளுக்கு அதை பயன்படுத்துகிறோம் மொத்த பேண்ட்கேப் என்று அழைக்கப்படுவதை நாம் பயன்படுத்துகிறோம் எனவே ஒரு மதிப்பை மட்டுமே நம்மால் பார்க்க முடியும் ஆனால் உண்மையில் நானோ அளவை நோக்கிச் சென்றால் மொத்த மேக்ரோகிரிஸ்டலின் மெட்டீரியல்களிலிருந்து தொடங்கி அதே பொருளின் மைக்ரோகிரிஸ்டலின் மற்றும் நானோகிரிஸ்டலின் மெட்டீரியல்களை நோக்கி நகர்ந்தால் பேண்ட்கேப் மாறக்கூடும் என்ற உண்மையை நிறைய அறிவியல் ஆய்வுகள் மூலம் மக்கள் உணர்ந்துள்ளனர் ஒரே மெட்டீரியலுக்கு வேறு பேண்ட்கேப் இருக்கும் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் நானோ அளவிற்குச் செல்வதன் மூலம் நான் காண்பிக்கும் மெட்டீரியலில் முற்றிலும் மாறுபட்ட ஆப்டிக்கல் பண்பு இருக்கும் மேலும் ஆப்டிக்கல் பண்புகளைப் பொறுத்தவரை இது நானோஸ்கேலின் முழு யோசனையாகும் உண்மையில் என்ன நடக்கிறது என்றால் இந்த மாற்றத்தை செய்யும்போது இந்த உள்வரும் கதிர்வீச்சு நம்மிடம் இருக்கும் நாம் வேரியன்ஸ் பேண்டிலிருந்து கண்டக்ஷன் பேண்டிற்கு இந்த மாற்றத்தை செய்கிறோம் கண்டக்ஷன் பேண்டில் உள்ள எலக்ட்ரான்னும் வேலன்ஸ் பேண்டில் உள்ள தூளும் சேர்ந்த கலவையானது ஒரு ஜோடியாக செயல்படுகிறது மேலும் இது ஒரு எக்ஸிடான் என்று அழைக்கப்படுகிறது பல முறை எக்ஸிடான் நமக்கு உதவுகிறது எதையாவது ஒரு ஆப்டிக்கல் பண்பாக பார்ப்போம் அதாவது அந்த மெட்டீரியலின் பேண்ட்கேப்பாக நாம் உணர்ந்ததை இது பாதிக்கிறது இந்த எக்ஸிடான் உண்மையில் ஒரு ஹைட்ரஜன் அணுவைப் போலவே செயல்படுகிறது ஏனெனில் இப்போது நம்மிடம் பாசிட்டிவ் சார்ஜ் மற்றும் நெகட்டிவ் சார்ஜ் உள்ளது நிச்சயமாக இங்கே ஒரு புரோட்டான் இல்லை இங்கே ஒரு புரோட்டானின் நிறை இல்லை நம்மிடம் பாசிட்டிவ் சார்ஜ் மற்றும் நெகட்டிவ் சார்ஜ் மட்டுமே உள்ளது மேலும் இது ஹைட்ரஜன் அணுவுடன் சில ஒற்றுமைகள் இருப்பதை போன்று அது செயல்படுகிறது ஹைட்ரஜன் அணுவுக்கு போர் ஆரம் வைத்திருப்பதைப் போலவே எக்ஸிடானுக்கு போர் ஆரம் உள்ளது இது எக்ஸிடான் போர் ஆரம் என்று அழைக்கப்படுகிறது இது நாம் பார்க்கும் ஒரு பொதுவான அணுவின் அளவோடு ஒப்பிடும்போது உண்மையில் பெரிய மதிப்பாக இருக்கலாம் இந்த எஎக்ஸிடான் போர் அடிப்படையில் எக்ஸிடானுக்கு அவ்வளவு இடம் தேவை அல்லது அந்த இடத்தில் சுற்றும் நிலையில் உள்ளது என்று பொருள் நாம் அதை விட துகள்களை சிறியதாக மாற்றினால் எக்ஸிடான் கட்டுப்படுத்தப்படுகிறது இது ஒரு மாற்றத்திற்கு வழிவகுக்கிறது அந்த மெட்டீரியலின் பேண்ட் கட்டமைப்பாக கருதப்படுவது மற்றும் அது கண்பைன்மெண்ட் என்று அழைக்கப்படுகிறது இந்த யோசனை கண்பைன்மெண்ட் என்று அழைக்கப்படுகிறது மற்றும் பேண்ட் கட்டமைப்பை மாற்றுகிறது நாம் உண்மையில் பார்ப்பது என்னவென்றால் நான் சொன்னது போல் நம்மால் அதிக எண்ணிக்கையிலான அணுக்களை வைத்திருக்க முடியும் அந்த விஷயத்தில் ஒரு வகையான கிரைன் அமைப்பு அல்லது படிக அமைப்பு என்ன என்றால் அது பல்க் மெட்டீரியல் என்று நாம் குறிப்பிடும் ஒன்று அந்த வகையான மெட்டீரியலில் பல்க் பேண்ட்கேப்பை நாம் பார்க்கலாம் இதை பொதுவாக ஆய்வறிக்கைகளில் நாம் பார்க்கலாம் இது வழக்கமான ஆய்வறிக்கையின் மதிப்பு நாம் ஒரு பேண்ட்கேப்பைத் தேடிக் கொண்டிருக்கிறோம் இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு நாம் மற்ற கடைசி இடத்திற்கு சென்றால் அங்கு தனிப்பட்ட அணுக்கள் இருக்கிறது இது ஒரு அணு அதாவது வரையறை படி ஒற்றை அணு என்று நான் சொல்கிறேன் அங்கு ஒரு பேண்ட்கேப் இல்லை ஆனால் அணு அளவுகள் உள்ளன குறிப்பிட்ட அணு அளவுகள் உள்ளன அதை எக்ஸ்ரே டைபிராக்சன் செய்யும்போது கூட உபயோகிக்கலாம் நாம் ஒரு எக்ஸ்ரே உருவாக்கும்போது இனர்சியல் எலக்ட்ரானைத் தட்டவும் மற்றும் வெளிப்புற ஷெல் தனித்துவமான மதிப்பிலிருந்து எலக்ட்ரான் இனர்சியல் இடத்தில் விழுகிறது ஆகையால் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரமின் ஃப்ரீக்வென்சி வரம்பில் இருக்கும் அந்த அணுவால் கதிர்வீச்சின் ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வென்சி நம்மிடம் உள்ளது அது ஸ்பெக்ட்ரமின் மறு முனை ஸ்பெக்ட்ரமின் முடிவில் எக்ஸ் கதிர்கள் உள்ளன நம்மிடம் உள்ள பல்க் பேண்ட்கேப் மெட்டீரியல் மொத்தமாக செயல்படுகிறது நம்மிடம் பல்க் மெட்டீரியல் இருந்தால் அந்த மெட்டீரியலின் பல்க் பேண்ட்கேப்பைக் காண்பிக்கும் இந்த இரண்டிற்கும் இடையில் சிறிய எண்ணிக்கையிலான அணுக்கள் இருந்தால் பொதுவாக நானோ மெட்டீரியலில் நாம் பார்க்கலாம் நான் சொன்னது போல நானோ மெட்டீரியலில் அணுக்களுக்கு இடையேயான சராசரி தூரத்துடன் தூரத்தைப் பார்க்கலாம் என்றால் சராசரி இன்டர் அட்டாமிக் இடைவெளி என்பது பெரும்பாலான மெட்டீரியல்களில் சுமார் 2 ஆங்ஸ்ட்ரோம்கள் இருக்கும் நம்மிடம் 10 நானோமீட்டர் துகள் அளவு இருந்தால் பல நானோகிரிஸ்டலின் மாதிரிகளில் இது சாத்தியமாகும் இதன் துகள் அளவு 10 நானோமீட்டர்களாக இருக்கலாம் எனவே 10 நானோமீட்டர்கள் என்பது 100 ஆங்ஸ்ட்ரோம்கள் அதாவது இது சுமார் 50 அணுக்கள் எனவே 50 அணுக்கள் என்பது அதனுடைய டைமென்ஷன்ஸ் நிச்சயமாக அதிலிருந்து ஒரு ஸ்பெரிக்கல் துகள் செய்யலாம் அதன் ஆரம் 50 ஆரம் 25 அணுக்கள் என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் எத்தனை அணுக்கள் இருக்கிறது என்பதை நாம் கண்டுபிடிக்கலாம் எனவே ஒரு பொதுவான நானோ மெட்டீரியலை பெற இதை வைத்துக்கொள்வோம் நாம் சிறிய எண்ணிக்கையிலான அணுக்களைப்பற்றி பேசுகிறோம் என்றால் 50 அணுக்கள் 100 அணுக்கள் 50 முதல் 100 அணுக்கள் போன்ற வரிசையில் இருக்கும் நாம் உண்மையில் ஒற்றை அணுக்களுக்கும் மொத்தத்திற்கும் இடையிலான ரேகிமில் இருக்கிறோம் நாம் பார்ப்பது பின்னர் அதை பற்றி குறிப்பிடப்படுவது என்னவென்றால் அது ஒரு குவாண்டம் புள்ளி இந்த எலக்ட்ரான் துளை ஜோடியுடன் இந்த குவாண்டம் புள்ளி எவ்வாறு தொடர்பு கொள்கிறது என்பதுதான் மெட்டீரியலின் பேண்ட்கேப்பில் என்ன நடக்கப் போகிறது என்பதை தீர்மானிக்கிறது நம்மிடம் குறிப்பாக இரண்டு துகள்கள் இருக்கிறது ஒன்று சிறியது மற்றும் ஒன்று பெரியது இதுதான் எக்ஸிடான் போர் ஆரம் இந்த எக்ஸிடான் போர் ஆரம் பெரிய துகள்களை விட சிறியது என்பது தெளிவாக தெரிகிறது பெரிய துகள்கலில் மொத்தமாக பேண்ட்கேப்பை பார்க்க முடிகிறது மறுபுறம் இது துகள்களை விட பெரியது ஆகையால் எக்ஸிடான் இப்போது இந்த துகள்கலின் உள்ளே அடைக்கப்பட்டு வருகிறது மொத்தமாக வேறுபட்ட பிஹேவியரை நாம் பார்க்கலாம் அதுதான் பேண்ட்கேப்பில் சிப்ட்டை உருவாக்குகிறது வழக்கமாக இது ஒரு நீல சிப்ட் ஆகும் அதாவது இது அதிக ஃப்ரீக்வென்சிகள் அல்லது குறைந்த வேவ்லென்த்களை நோக்கி நகர்கிறது எனவே இதுதான் நடக்கும் இது ஒரு குவாண்டம் புள்ளியை உருவாக்குதல் என்று அழைக்கப்படுகிறது இதன் மூலம் அந்த மெட்டீரியலின் ஆப்டிக்கல் பண்பை மாற்றலாம் அதே மெட்டீரியலை வேறு பேண்ட்கேப் மூலம் பெறலாம் இது மிகவும் முக்கியமான தொழில்நுட்ப சாதனை ஏனென்றால் இப்போது பரந்த அளவிலான பேண்ட்கேப்களைக் கொண்ட பல வகையான மெட்டீரியலை பெறலாம் ஆனால் வேதியியல் கலவை ஒன்றாகவே இருக்கிறது இது நமக்கு மிகவும் பயனுள்ள விஷயம் ஏனென்றால் தொழில்நுட்ப சூழ்நிலைகளில் பல முறை வேறுபட்ட மெட்டீரியல்கள் இருந்தால் மெட்டீரியல்களுக்கு இடையில் அரிப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உள்ளது தெர்மல் எக்ஸ்பேன்சன் கோஎஃபீஷியேன்ட் கூட சரியாகப் பொருந்தாது நாம் அதிலிருந்து சோலார் மின்கலத்தை உருவாக்க முயற்சிக்கிறோம் மற்றும் வேறுபட்ட மெட்டீரியல்கள் நம்மிடம் இருந்தால் ஒவ்வொரு மெட்டீரியலும் வெவ்வேறு வழியில் விரிவடையக்கூடும் செல் சிதைந்து போகக்கூடும் இறுதியில் வேலை செய்யும் ஒன்று நம்மிடம் இருக்காது ஆனால் முழு ஸ்பெக்ட்ரத்தையும் உறிஞ்ச விரும்பினால் ஸ்பெக்ட்ரமின் இன்ப்ராரெட் பகுதியையும் ஸ்பெக்ட்ரமின் விசிபில் பகுதியையும் ஸ்பெக்ட்ரமின் அல்ட்ரா வயலட் பகுதியையும் உறிஞ்ச முடியாது பின்னர் பலவிதமான பேண்ட்கேப்கள் தேவை இதனால் இந்த முழு ஸ்பெக்ட்ரத்தையும் திறம்பட கைப்பற்ற முடியும் நம்மிடம் ஒரே ஒரு பேண்ட்கேப் இருந்தால் தொழில்நுட்ப ரீதியாக இந்த செயல்பாட்டில் அதிக சக்தியைப் பெற முடியும் என்றாலும் உண்மையில் நிறைய சக்தியை இழக்க நேரிடும் நம்மிடம் ஒரே ஒரு பேண்ட்கேப் இருந்தால் மிகவும் பயனற்ற ஆற்றலைப் பெறுவோம் நம்மிடம் பலவிதமான பேண்ட்கேப்கள் இருந்தால் மட்டுமே அதிக சக்தியைப்பெற முடியும் எனவே பலவிதமான பேண்ட்கேப்களைக் கொண்டிருக்க வேண்டியது அவசியம் இந்த அளவிலான பேண்ட்கேப்களைக் கொடுக்கும் அதே வேதியியல் கலவை மற்றும் அதே படிக அமைப்பை கொண்டிருக்க முடிந்தால் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பேண்ட்கேப்பைக் கையாளுவதற்கான இந்த நானோகிரிஸ்டலின் அணுகுமுறைக்கு அல்லது பேண்ட்கேப்பை வடிவமைப்பது எனக்குத் தெரியும் அதைப்பற்றி பேசுவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவே அதிக விவரங்களை இங்கு பார்க்காமல் பிரில்லூயின் மண்டலங்களுக்கும் பிரீ எலக்ட்ரான்களின் அனுமதிக்கப்பட்ட ஆற்றல் நிலைகளுக்கும் இடையிலான தொடர்பு காரணமாக பேண்ட்கேப் வருகிறது என்ற உண்மையை உங்களுக்குக் காட்ட விரும்பினேன் உண்மையில் விவாதத்தின் இந்த பகுதி மற்றொரு பாடத்தில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளது மற்றொரு NPTEL பாடத்திட்டத்தில் நீங்கள் ஆர்வமாக இருந்தால் இந்த வரைபடம் எவ்வாறு வருகிறது என்பதன் பின்னணியில் இதைப் பற்றி விரிவாகப் புரிந்துகொள்ள நீங்கள் ஆர்வமாக இருந்தால் இந்த வரைபடத்தை உருவாக்க கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் அனைத்து காரணிகளும் என்ன என்பதை தெரிந்து கொள்ளவும் பின்னர் பிசிக்ஸ் ஆப் மெட்டீரியல்ஸ் என்ற பாடத்திட்டத்தைப் பாருங்கள் இது ஒரு NPTEL கோர்ஸ் மேலும் அதில் சில வகுப்புகளில் குறிப்பாக பேண்ட்கேப்ஸ் மற்றும் பிரில்லூயின் மண்டலங்கள் மற்றும் ஒரு பிரில்லூயின் மண்டலம் என்றால் என்ன இங்கே காட்டப்பட்டுள்ள E மற்றும் k வரைபடம் என்றால் என்ன இந்த வரைபடத்தை எப்படி வரையலாம் மற்றும் இந்த பேண்ட் கட்டமைப்புகள் எப்படி வரையப்படுகின்றன என்பது பற்றி அங்கு மிகவும் விரிவான விவாதம் இருக்கிறது எனவே நான் இங்கே அதே விவாதத்தை மீண்டும் செய்ய மாட்டேன் அங்கிருந்து வரும் இந்த இறுதி வரைபடத்தைப் பயன்படுத்துவோம் E மற்றும் k வரைபடம் உள்ளது என்ற உண்மையைப் புரிந்து கொள்ள அந்த வரைபடத்தில் நிறைய அம்சங்கள் உள்ளன மேலும் அந்த அம்சங்கள் நாம் வரைய விரும்பும் பேண்ட் கட்டமைப்பில் பிரதிபலிக்கின்றன நாம் வரைய விரும்பும் இந்த பேண்ட் அமைப்பு ஃபெர்மி ஆற்றல் நிலை என்பது Ef மற்றும் இந்த வரைபடம் எவ்வாறு முடிகிறது என்பதற்கான நேரடி விளைவாகும் இது தெரிந்து கொள்ள மிகவும் பயனுள்ள ஒன்று இந்த தகவல் பற்றி ஆர்வமாக இருந்தால் தயவுசெய்து பாருங்கள் நமது விவாதத்திற்கு இந்த வரைபடத்தை எடுத்து கொள்வோம் இது E மற்றும் k பரபோலாவின் காரணமாக வந்துள்ளது என்ற உண்மையை மனதில் வைத்திருப்போம் அது சாத்தியம் தான் மற்றும் அந்த பரபோலா பிரில்லூயின் மண்டலங்களுடன் எவ்வாறு தொடர்பு கொள்கிறது நம்மிடம் இந்த பிரில்லூயின் மண்டலங்கள் உள்ளன இந்த பிரில்லூயின் மண்டலங்கள் அந்த மெட்டீரியலின் படிக அமைப்பிலிருந்து வருகின்றன மேலும் அந்த பிரில்லூயின் மண்டலங்களின் எல்லைகளில் இந்த பரபோலாகள் சிதைந்து போகின்றன இந்த வரைபடம் இப்படித்தான் வந்துள்ளது இது ஒரு டிஸ்டார்சன் மற்றும் இவை அனைத்தும் நாம் பார்க்கக்கூடிய பிரில்லூயின் மண்டல எல்லைகள் இந்த எல்லைகள் 0 2 என அழைக்கப்பட்டால் இது நிகழ்கிறது a மற்றும் 2 a இங்கு a என்பது லாட்டிஸ் பராமீட்டர் அந்த வரைபடம் எவ்வாறு வருகிறது என்பதற்கான விரைவான பார்வை இது பரபோலா என்பது பிரீ எலக்ட்ரான் பரபோலா ஆகும் நான் இங்கு சுட்டிக்காட்டப் போவது இதுதான் பிரீ எலக்ட்ரான் பரபோலா உள்ளது இது பிரில்லூயின் மண்டலங்களுடன் எவ்வாறு தொடர்பு கொள்கிறது இந்த பிரீ எலக்ட்ரான் ஆற்றல் நிலைகளின் டிஸ்டார்சன்களை வழங்குகிறது அந்த டிஸ்டார்சன் தான் இங்கே தடைசெய்யப்பட்ட ஆற்றல் நிலைகளை உருவாக்குகிறது மேலும் அனுமதிக்கப்பட்ட ஆற்றல் நிலை தடைசெய்யப்பட்டுள்ளது மற்றும் இந்த பகுதி அனுமதிக்கப்படுகிறது அதனால்தான் நாம் இங்கே பார்த்தால் இந்த வரம்பில் அனுமதிக்கப்பட்ட ஆற்றல் அளவைப் பெறமுடியும் இது அனுமதிக்கப்படுகிறது ஆனால் இது தடைசெய்யப்பட்டுள்ளது எனவே இந்த பேண்ட் மற்றும் பேண்ட் கட்டமைப்பை நாம் பெறுவது அப்படித்தான் பிசிக்ஸ் ஆப் மெட்டீரியல்ஸ் பாடத்திட்டத்தில் இந்தத் தகவலை நாம் பார்க்கலாம் மீண்டும் ஆப்டிக்கல் பண்புகள் தொடர்பான நமது விவாதத்திற்கு மறைமுக பேண்ட்கேப் செமிகண்டக்டர் என்ற ஒன்று இருப்பதை தெரிந்து கொள்வதும் ஆர்வமாக உள்ளது நேரடி பேண்ட்கேப் செமிகண்டக்டர் என்ற ஒன்று உள்ளது இங்கே முதன்மை யோசனை என்னவென்றால் ஆப்டிக்கல் பண்புகளின் கண்ணோட்டத்தில் இதை மீண்டும் பார்க்கிறோம் இது நேரடியானதா அல்லது மறைமுகமானதா என்பதை அறிந்து கொள்வது மதிப்புமிக்கது மற்றும் அவற்றுக்கிடையேயான முதன்மை வேறுபாடு இந்த நிலைகளின் இருப்பிடமாகும் இங்கே இந்த நிலை இருக்கிறது எடுத்துக்காட்டாக இங்கே இருப்பது வேலன்ஸ் பேண்டில் எலக்ட்ரான் ஆற்றல் நிலைகளின் மிக உயர்ந்த நிலை கண்டக்ஷன் பேண்டில் மிகக் குறைந்த ஆற்றல் நிலையான அடுத்து கிடைக்கக்கூடிய ஆற்றல் நிலைகளின் இடம் இதுவாகும் இங்கே இடதுபுறத்தில் உள்ள இந்த வரைபடத்தில் அந்த இரண்டு இடங்களும் ஒரே இடத்தில் உள்ளன அதேசமயம் இங்கே ஒரு இடத்தில் அதிக ஆக்கிரமிக்கப்பட்ட ஆற்றல் நிலையையும் மற்றொரு இடத்தில் மிகக் குறைந்த ஆற்றல் நிலையையும் b திசையில் கொண்டிருக்கிறது நம்மிடம் b மற்றும் a உள்ளது இவை இரண்டு வெவ்வேறு படிக திசைகள் அதாவது இது ஒரு சிறிய வரைபடம் என்பதால் இதைப் பார்க்க முடிகிறது ஆனால் அடிப்படையில் என்னவென்றால் ஒரு திசையில் a a நிலை வரும் மற்றும் பி நிலை மற்றொரு திசையில் தோன்றும் ஆர்த்தோகனல் திசையில் b வகையான திசை தோன்றும் ஆகையால் ஒரு மறைமுக பேண்ட்கேப் செமிகண்டக்டரில் மாற்றத்தைச் செய்யும்போது எலக்ட்ரானை இங்கே கிடைக்கக்கூடிய அடுத்த ஆற்றல் நிலைக்கு கொண்டு செல்ல முடியாது

எனவே நம்மிடம் பொதுவாக இருப்பது என்னவென்றால் நாம் இங்கே ஆற்றலை வைத்தால் இது நேரடி பேண்ட்கேப் செமிகண்டக்டராக இருந்தால் எலக்ட்ரான் இங்கிருந்து நேராக செல்லும் ஆனால் உண்மையில் மறைமுக பேண்ட்கேப் செமிகண்டக்டரில் எலக்ட்ரானின் ஆற்றல் நிலையை உயர்த்த வேண்டும் பின்னர் அதை உண்மையில் கண்டக்ஷன் பேண்டில் உறிஞ்சுவதற்கு படிக கட்டமைப்பில் மற்றொரு இடத்திற்கு நகர்த்த வேண்டும் ஆப்டிக்கல் பண்புகளின் கண்ணோட்டத்தில் நேரடி பேண்ட்கேப் செமிகண்டக்டர் திறமையானது மற்றும் கதிர்வீச்சு உள்வரும் கதிர்வீச்சு ஆகியவற்றை உறிஞ்சுவதில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மறைமுக பேண்ட்கேப் செமிகண்டக்டர் திறமையற்றது மற்றும் குறைந்த செயல்திறன் கொண்டது நேரடி பேண்ட்கேப் செமிகண்டக்டர் போன்ற அமைப்புகளை தேர்வு செய்ய விரும்புகிறோம் இதைத்தான் நாம் எடுக்க விரும்புகிறோம் இதைப்பற்றி தெரிந்து கொள்வது பயனுள்ளதாக இருக்கும் ஏனென்றால் இது நம் முயற்சிகளில் கவனம் செலுத்த விரும்பும் அமைப்புகள் மெட்டீரியல் அமைப்புகள் போன்றவற்றை குறைக்க உதவுகிறது நாம் தேர்ந்தெடுக்கும் மெட்டீரியல் அமைப்பு என்றால் அது ஒரு மறைமுக பேண்ட்கேப் செமிகண்டக்டர் ஃபோட்டான்களை சேகரிப்பதில் இது மிகவும் திறமையாக இருக்காது என்பதை நாம் அறிவோம் ஃபோட்டான்கள் எலக்ட்ரான்களின் ஆற்றலை உயர்த்த வேண்டும் மேலும் எலக்ட்ரான் சரியான இடத்திற்குச் செல்வதற்கு முன்பு இன்னும் ஒரு செயல்முறை நடக்க வேண்டும் மறுபுறம் ஒரு நேரடி பேண்ட்கேப் செமிகண்டக்டரை எடுத்துக் கொண்டால் ஃபோட்டானுக்கு அடுத்த ஆற்றல் நிலை இருக்கும் இடத்திற்கு அதை உயர்த்துவதற்கு போதுமான ஆற்றல் இருந்தால் அது தேவைப்படுகிறது அது உறிஞ்சப்படும் மறுபுறம் நாம் அதை எடுக்க விரும்பவில்லை வேறு சில வணிக காரணங்கள் இல்லாவிட்டால் நாம் அதை எடுக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக சிலிக்கான் உண்மையில் சோலார் மின்கல பயன்பாடுகளுக்கு சிறிது பயன்படுத்தப்படுகிறது ஆனால் உண்மையில் அதைப் பார்த்தால் அது ஒரு மறைமுக பேண்ட்கேப் செமிகண்டக்டர் இது பயன்படுத்த மிகவும் பொருத்தமான மெட்டீரியல் அல்ல ஆனால் இது வணிக ரீதியாக பெரிய அளவில் கிடைப்பதால் மற்றும் ஒப்பீட்டளவில் மலிவானது என்ற காரணமாகும் அது அவ்வளவு மலிவானது அல்ல ஒப்பீட்டளவில் மலிவானது எனவே மக்கள் அதனுடன் பணியாற்ற முடிகிறது இன்று நாம் விவாதித்தவற்றின் சுருக்கம் என்னவென்றால் மெட்டீரியல்கள் நிச்சயமாக ஆப்டிக்கல் பண்புகளைக் கொண்டுள்ளன மெட்டீரியல்கள் காண்பிக்கும் ஆப்டிக்கல் பண்புகளைக் கொண்ட மெட்டீரியல்களை நன்கு அறிவோம் குறிப்பாக மெட்டீரியல்கள் ட்ரான்ஸ்பரண்டானவை அவை டிரன்ஸ்லுசெண்டானவை அல்லது அவை ஒப்பேக்காக இருக்கலாம் என்பதை நாம் புரிந்துகொள்கிறோம் இந்த சாத்தியங்கள் அனைத்தும் உள்ளன மெட்டீரியலின் பேண்ட்கேப் ஆப்டிக்கல் பண்புகளில் மெட்டீரியல் மிகவும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துகிறது மெட்டீரியல் காண்பிக்கும் ஆப்டிக்கல் பண்புகளில் பேண்ட்கேப் மிகவும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ஆனால் பேண்ட்கேப் மற்றும் குறைபாடுள்ள கட்டமைப்பு என்பது நான் சொன்னது போல முழு கதை இல்லை பேண்ட்கேப் மற்றும் குறைபாடுள்ள கட்டமைப்பு என்பது என்னவென்றால் பேண்ட்கேப் மற்றும் குறைபாடுள்ள கட்டமைப்பை ஒன்றாக சேர்க்க வேண்டும் அவை ஒன்றாக சேர்ந்து ஆப்டிக்கல் பண்புகளை சிறிது பாதிக்கின்றன மேலும் மேக்ரோ அளவிலோ அல்லது நானோ அளவிலோ இருந்தாலும் பேண்ட் கட்டமைப்புகளை மேலும் கையாள முடியும் அந்த அளவின் அடிப்படையில் மெட்டீரியலின் பேண்ட்கேப்பில் அளவு தொடர்பான ஆப்டிக்கல் பண்புகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் உண்மையில் இதன் முழுப்படம் என்பது பேண்ட்கேப் மற்றும் குறைபாடுள்ள கட்டமைப்பு மற்றும் படிக அளவு ஆகிய மூன்றும் சேர்ந்து அந்த மெட்டீரியலின் ஆப்டிக்கல் பண்பு குறித்து நாம் ஆர்வமாக உள்ள ஒட்டுமொத்த படத்தை தரும் எனவே இந்த முழு கலவையை நாம் எடுத்துக் கொண்டால் ஒரு ஒற்றை பொருள் அமைப்பை எடுத்து அதிலிருந்து பரந்த அளவிலான மெட்டீரியல்களை உருவாக்கலாம் இது பல்வேறு ஆப்டிக்கல் பண்புகளின் பரந்த அளவைக் காட்டுகிறது அதன் நிறத்தின் அடிப்படையில் டிரன்ஸ்பரெண்ட் அல்லது டிரன்ஸ்லுசெண்ட் அல்லது ஓப்பேக் என்பதை அடிப்படையாகக் கொண்டு காட்டப்படும் அழகான மற்றும் சிக்கலான ஆப்டிக்கல் பண்புகளின் வரம்பையும் அல்லது ஆப்டிக்கல் பண்புகளின் குறிப்பிடத்தக்க வரம்பையும் ஒரே மெட்டீரியலால் காண்பிக்க முடியும் நாம் எளிமையாக இந்த விஷயங்களை கையாளும் சில வழிகளை பார்த்தோம் பேண்ட் கட்டமைப்பானது E வெர்சஸ் K வரைபடத்தின் அடிப்படையில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இருக்கக்கூடும் என்பதையும் குறிப்பிட்டுள்ளோம் மேலும் நான் சொன்னது போலவே இந்த வரைபடங்களை விரிவாக கையாளும் மற்றொரு கோர்ஸ் உள்ளது அது மதிப்புமிக்க ஒன்று என்றால் நாம் அதைப்பார்க்கலாம் பேண்ட் கட்டமைப்பு என்பது நேரடியாக அல்லது மறைமுகமாக இருக்கும் மேலும் இது மீண்டும் ஆப்டிக்கல் பண்புகளை திறம்பட எப்படி பாதிக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் ஆப்டிக்கல் பண்புகள் சில விஷயங்களை ஆப்டிக்கல் முறையில் செய்யப்போகிறது என்று நம்மால் கணிக்க முடியும் இது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இருந்தாலும் அது எவ்வளவு திறமையாக அதைச் செய்யும் என்பதைக் கூறுகிறது அந்த பண்பை அது மிகவும் திறமையாகச் செய்யும் என்பதைக் காண்பிக்கும் அல்லது ஒப்பீட்டளவில் திறமையற்ற முறையில் அதைச்செய்யும் இந்த மூன்றும் வெவ்வேறு பண்புகளை கொண்டிருக்கக்கூடிய முக்கிய முடிவுகளாகும் பேண்ட்கேப் நேரடியாக அல்லது மறைமுகமாக தாக்கத்தை ஏற்படுத்தும் மேலும் பேண்ட் கட்டமைப்பையும் கொண்டிருக்கக்கூடும் தற்போதுள்ள வேறு ஏதேனும் குறைபாடுள்ள கட்டமைப்பானது ஆப்டிக்கல் பண்புகளின் ஒட்டுமொத்த படத்தை நமக்கு தருகிறது இந்த பின்னணியுடன் நானோ ஸ்கேலின் அடிப்படையில் ஆப்டிக்கல் ஆய்வுகளுக்கான நானோ ஸ்கேல் மெட்டீரியல்களை எவ்வாறு உருவாக்கலாம் என்பதை மேலும் பார்க்கலாம் மற்றும் அதிலிருந்து எந்த வகையான பண்புகளைப் பெறலாம் என்பதையும் எந்த வகையான நுட்பத்தைப் பயன்படுத்த வேண்டும் என்பதையும் பார்க்கலாம் அந்த பண்புகளை ஆராய்ந்து பெறும் முடிவை ஆராய வேண்டும் எனவே அடுத்தடுத்த வகுப்புகளில் நாம் அதை செய்வோம் இது அந்த வகுப்புகளுக்கான பின்னணி